ரெடக்ஷன் டூ நார்மல் பார்ம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆகவே நாம் கடைசி வீடியோவில் நாம் ஹைபர்போலிக் PDE பற்றிய இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் அவற்றை நாம் கனோனிகல் பார்ம் ஆக ரெடூஸ் செய்தோம் ரெடூஸ் செய்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியவில்லை மற்ற எடுத்துக்காட்டு எளிமையான வேவ் ஈக்குவேஷன் ஆகும் இது ஏற்கனவே கனோனிகல் பார்மில் உள்ளது நீங்கள் அந்த ஈக்குவேஷனின் சொலுஷனை மற்றொரு ஈக்குவேஷனாக ரெடூஸ் செய்வதன் மூலம் பெறலாம் மற்றொரு ஹைபர்போலிக் கனோனிகல் பார்ம் அதை மற்றொரு கனோனிகல் பார்ம் ஆக வெடியூஸ் செய்வதன் மூலம் PDE ஐ முழுமையாக தீர்க்க முடியும் அந்த ஈக்குவேஷனின் ஜெனரல் சொலுஷனை நாம் கண்டுபிடிக்கலாம் நாம் இரு எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருந்தோம் அதில் ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு எடுத்துக்காட்டும் கனோனிகல் பார்ம் ஆக ரெடூஸ் செய்ய முடிந்து ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடிந்த மற்றொரு இடத்தையும் பார்த்தோம் ஆகவே இந்த வீடியோவில் மற்ற வகைகளை பார்க்கப் போகிறோம் அந்த PDE என்பது எலிப்டிக் அல்லது பரபோலிக் வகையாக இருந்தால் இதை எவ்வாறு செய்வது PDE வெரியபில் கோஎஃபீஷியேன்ட் உடன் உள்ள எலிப்டிக் அல்லது பரபோலிக் ஈக்குவேஷன் களை எவ்வாறு ரெடூஸ் செய்வது என்பதையும் பார்க்கப்போகிறோம் இதன் கனோனிகல் பார்ம் எவ்வாறு பெறுவது என இந்த வீடியோவில் செய்து பார்க்கப் போகிறோம் ஆகவே இந்த எடுத்துக்காட்டை கருதுவோம் எடுத்துக்காட்டு 3 ஆகவே பரபோலிக் வகையுடன் ஆரம்பிப்போம் பரபோலிக் வகையை x2uxx2xyuxyy2uyy0 ரெடுஸ் செய்து கனோனிகள் ஃபார்ம் ஆக மற்றுகிறோம் நமக்கு தெரிந்த புரோசிஜரை கருதுவோம் Ax2 B2xy cy2 ஆகியவற்றுடன் ஆரம்பிப்போம் டிஸ்கிரிமினனெட் B2 4AC4x2y2 4x2y20 ஆகும் பிளைனில் உள்ள அனைத்து xy க்கும் PDE ஐ வரையறுத்தால் டிஸ்கிரிமினனெட் 0 ஆகும் டிஸ்கிரிமினனெட் 0 ஆகவே அந்த ஈக்குவெஸ்ஷன் பரபோலிக் நமக்கு புதிய வெரியபில்கள் மட்டுமே பரபோலிக் வகையில் வருகின்றன என்பதை பார்த்தோம் நீங்கள் ODE லிருந்து ஒரு வேரியபிலை ξ அல்லதுη ஐ பெறலாம் இது dydxB±B2 4AC2A2xy2x2yx உங்களுக்கு அதே ODE கிடைக்கும் ஆகவே இரண்டு ODE யும் ஒன்றாகும் ஆகவே இதை dyydxx நீங்கள் சால்வ் செய்தால் உங்களுக்கு இது log y log x log c1 என மாறி கிடைக்கும் c1என்பது ஆர்பிர்டரி கான்ஸ்டான்ட் ஆகவே உங்களிடம் yxc1 உள்ளது ஆகவே இது உங்கள் ξ வெரியபில் ξyxc1 ஆகவே உங்கள் η என்ன பாரபொலிக் வகையில் ஒரே ஒரு வெரியபில் இருக்க முடியாது η ஐ தேர்வு செய்கிறீர்கள் நான் η ஐ Jξ≠0 என இருக்குமாறு தேர்வு செய்கிறேன் நான் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது நான் அந்த எளிமையான ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறேன்y என தேர்ந்தெடுக்கிறேன் இதை y என எடுத்துக் கொள்வோம் ஜகோபியன் என்ன Jx y x y yx2 1x 0 1 இதுதான் உங்கள் ஜகோபியன் இதை எளிமையாக yx2≠0 என எழுதுவோம் தெளிவாக இங்கு இதன் மதிப்பு பூஜ்யம் அற்றது உங்களது டொமைன் பற்றி கண்டிப்பாக பேசும்போது இந்த டொமைன் இல் மட்டும் y≠0 ஆக இருக்கும்போது இது பூஜ்ய மற்றது ஆகவே டொமைன் லிருந்து இந்த x axis மைனஸ் செய்வதை தவிர பிளேனில் மேல் அல்லது கீழ் பகுதிகளில் நீங்கள் கருதினால் இதன் ஜகோபியன் மதிப்பு பூஜ்யம் அற்றதாக இருக்கும் ஆகவே நாம் ஏற்கனவே இது ஒரே ஒரு டைமென்ஷன் உடைய டொமைனில் இந்த ஈக்குவேஷனை கருதினோம் இந்த டொமைனிலும் நீங்கள் செபரேட்டாக கருதும் ஒரே ஒரு டைமென்ஷன் உடைய டொமைனை மட்டுமே நாம் முன்பு பார்த்தோம் இதன்மூலம் இந்த டொமைனில் உள்ளதைப்போல ரெடூயூஸ்டு ஈக்குவேஷன் கனோனிகள் ஃபார்மை பெறமுடியும் மேலும் இந்த டொமைனை இறுதியாக அதன் கண்டுனுயஸ்ஸை எடுத்துக்கொள்வதன் மூலம் வேலிட் ஆகும் ஆகவே இந்த ஜேகோபியன் வேல்யூ பூஜியமற்றது ஆகவே உங்களிடம் புது வெரியபில் ξyx y இருக்கும் எனவே நமக்குத் தேவையானது எல்லாம் uxx uyy மற்றும் uxy எனவே இங்கே சிறிய அளவில்கால்குலேசனை செய்ய வேண்டும் எனவே உங்களிடம் ux உள்ளது uxuxux yx2u உடன் ஆரம்பிக்கலாம் எனவே இது மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் நமது yx என்ன yx2222 yx22 ஆகவே ux2uஆகவே so நமது ∂x என்ன என்பதை கொடுக்கிறது ∂x 2 நீங்கள் இப்போது uxx ஐ எழுத முடியும் uxx 2 2u தற்பொழுது நீங்கள் இதை டிஃபரண்டஷியேட் செய்கிறீர்கள் ஆகவே uxx22u22u2uξξ என கிடைக்கும் இப்போது நீங்கள் uy uxy களை விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் uy ஐ கணக்கிடுகிறீர்கள் அதாவது uy uy என்ன என்று கணக்கிட்டால் uyuyuyu1xuuu எனவே இப்போது நீங்கள் uxy ஐ கணக்கிடலாம் அதாவது uxy∂xuy 2uu பங்க்ஷன்களின் இந்த பெருக்கலை நீங்கள் வெறுமனே டிஃபரண்ஷியேட் செய்கிறீர்கள் uxy∂xuy 2uuξξu ஆகவே இது நமது uxy நமக்கு uyy என்பதும் தேவை uyy∂yuy∂ηuu நீங்கள் இந்த பங்க்ஷனை டிஃபரண்ஷியெட் பண்ணும் போதுuyy1uuξξu 2uuuηη ஆகவே இது நமது uyy இதிலிருந்து இதிலிருந்து நீங்கள் ஐ உள்ளே எடுத்துக் கொண்டால் நீங்கள் uyy2u22uξξu 2uuuηη என காணலாம் எனவே உங்களுக்கு எஞ்சியிருப்பது இது மற்றவை ரத்து செய்யப்படுவதைக் காணலாம் எனவே இறுதியாக உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் uyy22uξξ2ξuuηη நீங்கள் uxx க்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுள்ளீர்கள் தற்பொழுது நமது ஈக்குவேஷன் x2uxx2xyuxyy2uyy0 க்கு என்னவாகும் என்ன நடக்கும்

22232u42uξξ 2222u32uξξ2u222uξξ2ξuuηη0 இறுதியாக கடைசி டெர்மை தவிர எல்லாவற்றையும் கேன்சல் ஆகிவிடும் ஆகவே உங்களிடம் 2uηη0 என உள்ளது η≠0 இருந்து அவ்வாறுதான் நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் η0 ஐ ஜகோபியன் பூஜியமாக இருக்குமாறு எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே ஐ பூஜியமாக இருக்குமாறு தேர்வு செய்கிறோம் ஆகவே 2≠0 இதில் இருந்து uηη0 இது தான் நமது கனோனிகள் ஃபார்ம் கொடுக்கப்பட்ட ஈக்குவேசனின் கனோனிகள் ஃபார்ம் ஆகும் கொடுக்கப்பட்ட பாரபொலிக் PDE வெரியபில் கோயேபிசியன்ட் உடைய லீனியர் PDE ஆகும் Refer Slide Time 1754 தற்பொழுது நான் இதை எளிமையாக கம்பைன் செய்கிறேன் ஆகவே uC1 நீங்கள் ஐ பொருத்து டிபரன்ஷியெட் செய்தால் நமக்கு கிடைப்பது இது திரும்ப கிடைக்கும் மீண்டும் மற்றொரு முறை இந்தெகிரேட் செய்ய உங்களுக்கு இறுதியாக uξηC1C2கிடைக்கும் uηη0 என்பதன் ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் பழைய வேரியபிலில் இருந்து நமக்கு uxyyC1yxC2yxஎன கிடைக்கும் இது ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் ஜெனரல் சோலுஷன் C1 C2 ஆர்பிட்ரரி பங்க்ஷன்கள் தான் கொடுக்கப்பட்ட PDE யின் ஜெனரல் சோலுஷன் ஆகவே இதுதான் ஹைபர்போலிக் பரபோலிக் அல்லது எலிப்டிக் ஆக இருந்தாலும் நீங்கள் ரெடுஸ் செய்யக்கூடிய சில ஈக்கு வேஷன்களை நீங்கள் உண்மையில் சால்வ் செய்ய முடியும் எனவே நாம் இந்த கனோனிகல் பார்ம் இல் ரெடூஸ் செய்ய முடியும் மற்றும் அதிர்ஷ்டவசமாக இங்கே நாம் அதை சால்வ் செய்ய முடியும் இங்கு எலிப்டிக் வகையை கடைசி எடுத்துக்காட்டாக பார்க்கப்போகிறோம் uxxx2uyy0 என்ற ஈக்குவேஷனை ரெடுஸ் செய்கிறோம் கனோனிகள் ஃபார்ம் க்கு ரெடுஸ் செய்கிறோம் எனவே இங்கே மீண்டும் வழக்கமாக A1 B0 Cx2 என எடுக்கிறோம் எனவே நீங்கள் B2 4AC0 4 x2 4x2 என்பதை பார்க்கிறீர்கள் இது எப்பொழுதுமே அனைத்து x≠0 ககும் நெகட்டிவ் ஆக இருக்கும் x≠0 என இருந்தால் இவ்வாறு இருக்கும் x0 என்று இருப்பதன் பொருள் y axis எனவே இதை நீங்கள் அகற்றுவதால் உங்கள் டொமைன் இது அல்லது இந்த ஒன்று என்று பொருள் எனவே நீங்கள் அவற்றைப் பிரிக்கிறீர்கள் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் இந்த டொமைன்களில் ஒவ்வொன்றிலும் நீங்கள் பெறுவது இந்த டொமைன்களில் உங்கள் ஈக்குவேஷன் கிடைக்கும் இந்த டொமைன்களில் ஒரே மாதிரியான வெரியபில்கள் கொண்ட கனோனிகள் ஃபார்மில் இருக்கும் எனவே நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் எனவே இது நெகட்டிவ் ஆக இருப்பதால் என்ன நடக்கிறது எனவே ஈக்குவேஷன் எலிப்டிக் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் எலிப்டிக் என தெளிவாக உள்ளது x 0 நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் இது ஒன் டைமென்ஷன் லைன் இது x0 என்பது y axis ஆகவே ODE இங்கே புதிய வேரியபில் உள்ளன dydxBB2 4AC2Ai2x2ix மற்றுமொன்று dydxB B2 4AC2A ix ஆகும் நீங்கள் இதைச் செய்தால் y ix22C1 உங்களிடம் உள்ளது அல்லது நீங்கள் இந்த இரண்டையும் அங்கே எடுத்து செல்லுங்கள் 2y ix2C1 அதேபோல் 2yix2C2 இது நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள் என்பதுதான் எனவே இது என்னுடையது இதை நீங்கள் சால்வ் செய்தால் இந்த ஒவ்வொன்றிற்கும் இந்த இரண்டு ஜெனரல் சொலுசான்களை ODE களுக்கு பெறுவீர்கள் இப்போது இவைகளில் இந்த இமாஜினரி நம்பர் i இன்வால்வ் ஆகிறது எனவே இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பது நமக்கு தெரியும் இதை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது நமக்கு தெரியும் ξ மற்றும் இவை காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் ξ2y ix2 η2yix2என இதை எடுத்துக் கொண்டால் நீங்கள் இதை போல செய்தால் இந்த ξ மற்றும் η வெரியபில்கள் மூலம் நீங்கள் ஹைபர்போலிக் கேஸ் போல சேர்த்துள்ளீர்கள் ulower order terms0 ஆனால் ξ மற்றும் η ஆகியவை X மற்றும் y இன் காம்ப்ளெக்ஸ் பன்ஷன்கள் X மற்றும் y இன் காம்ப்ளெக்ஸ் வேலுட் பங்க்ஷன்கள் எனவே நீங்கள் ஒரு கனோனிகல் பார்ம் பெறுவது இவ்வாறுதான் எனவே நீங்கள் எப்போதும் ரியல் வேல்யூட் பங்க்ஷன்கள் உண்மையான வெரியபில்களை தேர்வு செய்கிறீர்கள் எனவே நாம் என்ன செய்கிறோம் எனில் αRe2y பின்னர் β Imx2 என எடுக்கிறோம்

நீங்கள் தேர்வுசெய்யக்கூடிய எதுவும் ஒரு பொருட்டு அல்ல ஆகவே என்பது ன் இமாஜினரி பார்ட் அது x2 எனக்கு x2 தேவை இல்லை எனவே η ஐ பார்க்க முடியும் எனவே இவை இரண்டும் இருப்பதால் நீங்கள் இந்த விஷயங்களில் ஏதேனும் செய்து பார்க்கலாம் இவை இரண்டும் லினேர்லி இண்டிபெண்டண்ட் அதன் ஜகோபியன் பூஜ்ஜியம் மற்றது மற்றும் ரியல் மற்றும் இமஜினரி பார்ட்டுகள் αβ இதன் கூட்டல் ξ மற்றும் ξ கழித்தல் ஆகியவை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சில கான்ஸ்டென்களை αβ க்கு கொடுக்கிறோம் எனவே இந்த புதிய வெரியபில்கள் மூலம் நீங்கள் கணக்கிட வேண்டும் ux uxx மற்றும் uyy ux உடன் ஆரம்பிப்போம் uxuxuxu 0u2x2u இது நமது ∂x2∂β இது நாம் ஆபரேட்டரைப் பெற முடியும் இதன் மூலம் uxx∂xux∂x2∂β2uஎன கிடைக்கும் ஏனெனில் அது கான்ஸ்டன்ட் என்பதால் நீங்கள் அதை வெளியே எடுக்கலாம் 412uuββஎன இது ஆகிறது uxx2u4βuββ அது என்னுடைய uxx uy என்ன uyuyuyu 02u ஆகவே உங்களிடம் uyy2∂α2u4uαα உள்ளது எனவே இதை இப்போது நீங்கள் இணைத்தால் உங்களுக்குத் தெரிந்த ஒரே விஷயங்கள் இவைதான் இது உங்களுக்குத் தெரிந்தவுடன் இப்போது கொடுக்கப்பட்ட சமன்பாடு uxxx2uyy0 ஆக மாறும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் 2u4βuβββ4uαα0 நீங்கள் முதலில் 2 ஆல் வகுக்கலாம் எனவே நீங்கள் முடித்துவிட்டீர்கள் uααuββ u2 ஆகவே இது உங்களது கனோனிகல் பார்ம் இதுதான் உங்களுக்கு தேவையான கனோனிகல் பார்ம் ஆகும் இது லாப்லஸ் ஈக்குவேஷன் போல உள்ளது ஆனால் இதில் முதல் ஆர்டர் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகி உள்ளது நம்மால் ஏன் சால்வ் பண்ண இயலாது இது முதல் வரிசை டெர்ம்ஸ் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் இதை சால்வ் செய்ய முடியாது ஏனெனில் இது சாத்தியமில்லை ஏனெனில் இது ஒரு PDE இதை எவ்வாறு சால்வ் செய்வது என்பதற்கு எந்த மெதடும் இல்லை சமீபத்திய எழுப்பிக் வகையில் நாம் என்ன l செய்தாலும் இறுதியாக நமக்கு லப்லஸ் ஈக்குவேஷன் மட்டுமே கிடைக்கும் அது uξξuηη0 அல்லது uαα எந்த ξ and η ஆகியவை புதிய மாறிகள் என்று சொல்லுங்கள் அல்லது கிருந்து ஈக்குவேஷன் uααuββlower order terms0ஆகிறது என்பதைக் காணலாம் லோயர் ஆர்டர் டெர்ம்ஸ் இல்லாவிட்டாலும் இதை uααuββ0 நீங்கள் தீர்க்க முடியாது ஏனெனில் நமக்கு மெத்தட் தெரியாது நம்மிடம் மெத்தட் எவ்வாறு சால்வ் செய்வதற்கான சால்வ் செய்வது என்பதற்கான மெத்தட் இல்லை இந்த மெத்தடை லப்ளேஸ் ஈக்வடேசன் ஐ எவ்வாறு சால்வ் செய்வது என்பது பற்றி பின்னர் பார்ப்போம் இவ்வாறு தான் நாம் செகண்ட் ஆர்டர் லீனியர் PDE ஐ கன்ஸ்டன்ட் அல்லது வேரியபில் கோஎஃபீஷியேன்ட் உடன் கனோனிகல் பார்ம் ஆக மாற்றுவது என்றும் அவற்றில் சிலவற்றை கனோனிகல் பார்ம் ஆக மாற்றியபின் சால்வ் செய்ய கம்பிலீடாக சால்வ் செய்து ஜெனரல் சொலுஷனை பெற முடியும் ஒரு சிலவற்றை எளிமையாக ரெடுஸ் செய்யலாம் இவ்வாறுதான் ரெடுஸ் செய்கிறோம் மற்றும் நாம் பார்த்துக்கொண்டிருப்பது உண்மையில் வேவ் ஈக்குவேஷன் ஆகும் எனவே வேவ் ஈக்குவேஷன் எவ்வாறு சால்வ் செய்வது என நாம் வரையறுக்கப் போகிறோம் மற்றும் முழு டொமைனில் ஒரு வேவ் சமன்பாடாக t 0 மற்றும் சிறப்பு டொமைன் x முழுவதும் ரியல் லைனுக்கு சொந்தமானது ஒரு டைமன்ஷன் வேவ் ஈக்குவேஷனை நாம் ஏற்கனவே வைத்திருக்கிறோம் கனோனிகள் ஃபார்ம் பார்த்தோம் மற்றும் ஜெனரல் சொலுஷன் கிடைத்துள்ளது எனவே எங்கள் வேவ் சமன்பாடு மற்றும் அதன் தீர்வுகளைப் பார்க்கும் போது நாம் இதை பயன்படுத்துகிறோம் இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்